இப்போது நாம் மற்றொரு வகை கட்டுப்படுத்தப்பட்ட மூலத்தை எடுத்துக்கொள்வோம் இது தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய மூலமாகும் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தைப் போலவே தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தின் ஆதாயத்தையும் ஒன்றாக மாற்றுவோம் அதாவது பொதுவாக தற்போதைய கட்டுப்பாட்டு மின்னோட்ட மூலமானது வெளியீட்டு மின்னோட்டத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இது உள்ளீட்டு மின்னோட்டத்தின் சில நிலையான k மடங்கு ஆகும் மேலும் இது தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தை இயக்கும் மூலத்தின் மின்மறுப்பு மற்றும் சுமை எதிர்ப்பிலிருந்து சுயாதீனமாக இருக்க வேண்டும் அது நடக்க இது பூஜ்ஜியத்தை நோக்கிச் செல்லும் மிகச் சிறிய உள்ளீட்டு எதிர்ப்பையும் மிக அதிக வெளியீட்டு எதிர்ப்பையும் வழங்க வேண்டும் இப்போது MOS டிரான்சிஸ்டர் இருக்கும் விதம் கட்டுப்பாடு மற்றும் கட்டுப்படுத்தும் பக்கத்திற்கு இடையே ஒரு பொதுவான முனையத்தைக் கொண்டிருப்பதால் மூல முனையமானது இரண்டு பக்கங்களுக்கும் பொதுவானது என்பதால் k என்பது ஒன்றுக்கு சமம் என்பதை மட்டுமே நாம் உணர முடியும் எனவே நாம் ioii ஐ உணர முயற்சிப்போம் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தைப் போலவே எந்த ஆதாயமும் இல்லாவிட்டாலும் இது தற்போதைய இடையகமாக இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது சில ஆதார எதிர்ப்பு RS உடன் இணையாக ஒரு நிறைவற்ற மின்னோட்டம் ii ஐ நாம் கொண்டிருந்தோம் என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் சுமை எதிர்ப்பு RL இருந்தால் அதை நேரடியாக இணைத்தால் சுமை மின்னோட்டம் உள்ளீட்டு மின்னோட்டத்தின் ஒரு பகுதியே இருக்கும் இந்த பின்னம் எவ்வளவு என்பது RS மற்றும் RL விகிதத்தைப் பொறுத்தது இப்போது நீங்கள் தற்போதைய இடையகத்தைப் பயன்படுத்தினால் இது தற்போதைய இடையகமாகும் இது மிகக் குறைந்த உள்ளீட்டு எதிர்ப்பைக் கொண்டிருக்கும் அதாவது அந்த மின்னோட்டம் அனைத்தும் உள்ளீட்டிற்குச் செல்லும் மற்றும் வெளியீட்டு மின்னோட்டம் உள்ளீட்டிற்குச் சமமாக இருக்கும் எனவே RS மற்றும் RL இன் மதிப்புகளைப் பொருட்படுத்தாமல் வெளியீட்டு மின்னோட்டம் சுமை மின்னோட்டம் உள்ளீட்டு மின்னோட்டத்திற்கு சமமாக இருக்கும் எனவே அதைப் பயன்படுத்துகிறது MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி இதை உணருவோம் எனவே நமக்கு ioii வேண்டும் உள்ளீடு மின்னோட்டம் உள்ளது என்று கூறும்போது வெளிப்படையாக தற்போதைய ஆதாரம் உள்ளது அதன் மதிப்பு ii மற்றும் நிச்சயமாக அது இலட்சியமற்றதாக இருக்கலாம் உண்மையில் இது சிறந்ததல்ல என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதற்கு இணையாக ஒரு எதிர்ப்பைக் கொண்டிருக்கும் அது RS ஆகும் மின்னழுத்த உள்ளீட்டிற்கான எங்கள் பிரதிநிதித்துவம் மின்னழுத்த மூல vi என்பது மின்தடை RS உடன் தொடரில் உள்ளது என்பதை நினைவில் கொள்க அது RS க்கு இணையாக ii தற்போதைய ஆதாரமாக இருந்தால் நீங்கள் சிந்திக்கலாம் எனவே இது எங்கள் உள்ளீடு இப்போது ஆரம்ப விவாதத்தில் அந்த வரைபடத்தை உருவாக்க நான் RS ஐ விட்டுவிடுகிறேன் இருந்தாலும் பின்னர் அதை வைத்து அதன் விளைவை அலசுவேன் இப்போது எனக்கு ioii வேண்டும் இந்த io என்றால் என்ன MOS டிரான்சிஸ்டர் அதன் கேட் வடிகால் மற்றும் மூல முனையங்களுடன் உள்ளது இது vgs இந்த மின்னோட்டம் gmvgs மேலும் வடிகால் வடிகால் மின்னோட்டம் வடிகால் முதல் மூலத்திற்கு பாய்கிறது அது வெளியீட்டு மின்னோட்டம் io ஆக இருக்கும் எனவே MOS டிரான்சிஸ்டரில் ஒரு மின்னோட்டம் பாய்கிறது அது நமது சுற்றுவட்டத்தின் வெளியீட்டு மின்னோட்டமாக இருக்க வேண்டும் எனவே இந்த மின்னோட்டம் வடிகாலிலிருந்து மூலத்திற்கு பாய்கிறது இப்போது தற்போதைய கட்டுப்பாட்டு மின்னோட்ட மூலத்தை உணர நாம் என்ன செய்கிறோம் io வெளியீட்டு மின்னோட்டத்தை ii உடன் ஒப்பிட வேண்டும் மேலும் io ii என்றால் நாம் vgs ஐ குறைக்க வேண்டும் மற்றும் io ii என்றால் நாம் vgs ஐ அதிகரிக்க வேண்டும் இப்போது இறுதியில் இந்தத் தொகுதியின் வெளியீட்டு மின்னோட்டம் ஒரு சுமையுடன் இணைக்கப்பட வேண்டும் எனவே மின்னோட்டம் வடிகால் இருந்து மூலத்திற்கு பாய்கிறது இந்த டெர்மினல்களில் ஒன்றில் சுமைகளை இணைக்கலாம் மற்ற முனையத்தில் இதை ஒப்பிடலாம் இப்போது நீங்கள் நெருக்கமாகப் பின்தொடர்ந்து முந்தைய விரிவுரையில் நாங்கள் என்ன செய்தோம் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தினால் நாங்கள் ஏற்கனவே இதைச் செய்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நாங்கள் சொல்வது என்னவென்றால் MOS டிரான்சிஸ்டர் ஐடியின் வடிகால் மின்னோட்டம் இந்த ஐடியை மறுபெயரிட அனுமதிக்கிறேன் அதை ஐடி அல்லது ioii க்கு சமமாக மாற்ற விரும்புகிறோம் இப்போது இதற்கு முன்பு இதை எங்கு செய்தோம் MOS டிரான்சிஸ்டரின் வடிகால் சார்பு மின்னோட்டத்தை கொடுக்கப்பட்ட தற்போதைய io க்கு சமமாக செய்துள்ளோம் அதை நாங்கள் ஏற்கனவே செய்துள்ளோம் எனவே நாங்கள் அதை ஒரு சார்புக்காக செய்தோம் இப்போது அதை சமிக்ஞைகளுக்காக செய்வோம் இப்போது சிக்னல்களுக்கு இதைச் செய்வதற்கான மிகவும் வசதியான வழி ஆதாரத்தின் பின்னூட்டத்தை நகலெடுப்பதாகும் நாம் இங்கே என்ன செய்வோம் எங்களிடம் ஒரு குறிப்பிட்ட வடிகால் தற்போதைய ஐடி உள்ளது மேலும் அதை கொடுக்கப்பட்ட தற்போதைய மூலத்திற்கு சமமாக மாற்ற விரும்புகிறோம் மற்ற io உடன் குழப்பமடையாமல் இருக்க அதை அழைக்கிறேன் இந்த I1 ஐ அழைக்கிறேன் நாங்கள் அதை ஐடியை உருவாக்க விரும்புகிறோம் IDI1 இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்தோம் இதனால் வேறுபாடு ஒரு பரசடிக் மின்தேக்கியில் பாய்கிறது மேலும் ID I1 ஐ விட அதிகமாக இருந்தால் அது மூல மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது அதன் மூலம் IDயின் மதிப்பைக் குறைக்கிறது கேட் ஒரு நிலையான மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் ID I1 ஐ விட குறைவாக இருந்தால் மின்தேக்கியில் இருந்து மின்னோட்டம் வெளியேற்றப்படும் மூல மின்னழுத்தம் கீழே விழும் VGS அதிகரிக்கும் மற்றும் மின்னோட்டம் அதிகரிக்கும் இப்போது சிக்னல்களிலும் இதைச் செய்வதற்கான வசதியான வழி இதுவாகும் எனவே நாம் செய்ய வேண்டியது MOS டிரான்சிஸ்டரின் வடிகால் மின்னோட்டம் அப்படிப் பாய்கிறது நாம் விரும்பிய மின்னோட்டத்தை இணைக்கிறோம் இந்த விஷயத்தில் இது உள்ளீட்டு மின்னோட்டமாகும் எனவே அதை ii என்று அழைக்கிறோம் எனவே என்ன நடக்கிறது எங்களிடம் ii உள்ளது அங்கு id உள்ளது கேட் சிறிய சிக்னல் தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே அது சில நிலையான மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த விஷயத்தில் நாம் அதை தரையில் இணைக்கிறோம் இப்போது என்ன நடக்கிறது முந்தையதைப் போலவே நடப்பதையும் நீங்கள் கற்பனை செய்யலாம் இங்கே ஒரு பரசடிக் கொள்ளளவை நீங்கள் கற்பனை செய்யலாம் மேலும் இந்த வேறுபாடு id ii அதில் பாயும் ஆரம்பத்தில் id மிகவும் சிறியதாக இருந்தால் என்ன நடக்கும் இந்த மின்னோட்டம் எதிர்மறையாக இருக்கும் எனவே சிபியிலிருந்து மின்னோட்டம் வெளியேற்றப்படும் மூல மின்னழுத்தம் கீழே விழும் விஜிஎஸ் அதிகரிக்கும் மற்றும் id அதிகரிக்கும் அதற்கு நேர்மாறான நிகழ்வு id மிகப் பெரியது இப்போது id வடிகால் முதல் மூலத்திற்கு பாய்கிறது எனவே வடிகால் வெளியே பாயும் பகுதியை ஒரு சுமையுடன் இணைக்க பயன்படுத்தலாம் அது ஒரு சுமை மற்றும் விளக்கத்திற்கு இது ஒரு எதிர்ப்பு என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் அவ்வளவுதான் அது அங்கே இருக்கிறது இந்த விஷயத்தில் நான் இந்த திட்டத்தை மிகவும் விரிவாக விவாதிக்கவில்லை ஆனால் ஒரு டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு மின்னோட்டம் அல்லது வடிகால் மின்னோட்டத்தை கொடுக்கப்பட்ட மின்னோட்டத்திற்கு மாற்றுவது ii நாங்கள் ஏற்கனவே ஒரு சார்பு நோக்கத்திற்காக அதை ஏற்கனவே செய்துள்ளோம் இந்த மொத்த தற்போதைய idயை இந்த தற்போதைய I1 க்கு சமமாக மாற்றியுள்ளோம் இப்போது மொத்த மின்னோட்டத்திற்குப் பொருந்துவது அதிகரிக்கும் மின்னோட்டங்களுக்கும் கண்டிப்பாகப் பொருந்தும் அதே திட்டத்தை நாங்கள் பயன்படுத்தினோம் இந்த Cp இல் எவ்வளவு மின்னோட்டம் பாய்கிறது என்பதைப் பார்ப்பதன் மூலம் எதிர்மறையான பின்னூட்ட நடவடிக்கை மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் மற்றும் அது வித்தியாசமான id ii ஐப் பொறுத்தது எனவே இது நம் தற்போதைய இடையக அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய ஆதாரம் அல்லது குறைந்த பட்சம் இது போன்ற ஒரு தொகுதியை பெறுவதற்கான நமது முயற்சி இப்போது நிலையான நிலையில் மின்தேக்கியின் வழியாக எந்த மின்னோட்டமும் பாயவில்லை என்பதையும் இவை அனைத்தும் ii இங்கே பாயும் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் உண்மையில் இதன் பொருள் என்னவென்றால் இங்கே பாயும் மின்னோட்டம் gm முறை vgs ii க்கு சமமாக இருக்கும் வகையில் vgs தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும் இப்போது அது உண்மையில் அதைச் செய்கிறதா என்பதைப் பார்க்கவும் அதன் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு எதிர்ப்புகள் என்ன என்பதைப் பார்க்கவும் அதை மேலும் பகுப்பாய்வு செய்யலாம்